கணினி நெட்வொர்க்குகள் மற்றும் இணைய நெறிமுறை குறித்து விவாதித்து வருகிறோம் கடந்த இரண்டு அல்லது கடைசி சில சொற்பொழிவுகளாக அடுக்கு 2 நிகழ்வுகள் பற்றி விவாதித்தோம் இன்று WLAN அல்லது வயர்லெஸ் LAN பற்றிய கண்ணோட்டத்தைப் பற்றி விவாதிக்கும் வயர்லெஸ் லேன் அல்லது டபிள்யுஎல்ஏஎன் ஒரு தலைப்பு என்று பலர் புரிந்து கொண்டாலும் அது ஒரு தனி பாடமாகும் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடநெறிகள் இல்லை குறிப்பாக MAC லேயரின் இயற்பியல் மற்றும் அடுக்கு 2 அல்லது டேட்டா லிங்க் லேயர்ல் வலதுபுறம் கையாள இது வேறுபட்ட கருத்தாகும் அடுக்கு 2 மற்றும் அடுக்கு 1 இல் வயர்லெஸை இயக்குவதற்கு தனித்தனி கருத்தாய்வு உள்ளது மற்றும் மீதமுள்ள விஷயங்கள் அவ்வளவு பாதிக்கப்படக்கூடாது அல்லது அந்த வழியில் பாதிக்கப்படக்கூடாது அதனால்தான் வயர்லெஸ் லேன் ஒரு தனித்தனி கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் இருப்பினும் இந்த வயர்லெஸ் லேன் அல்லது டபிள்யுஎல்ஏஎன் பற்றிய அடிப்படை கண்ணோட்டம் டேட்டா லிங்க் லேயர்ல் நிகழ்வுகள் என்று நினைத்தோம் ஒட்டுமொத்த பாடநெறி கட்டமைப்பிற்கு ஒட்டுமொத்தமாக பிஸிக்கல் லேயர் நன்றாக இருக்கும் குறிப்பாக இந்த தொழில்நுட்பங்களுக்கு ஆளாகாதவர்கள் அல்லது இந்த குறிப்பிட்ட நன்கு கேட்பது மற்றும் நிகழ்வுகள் அந்த உரிமைக்கு உதவியாக இருக்கும் இந்த உந்துதலுடன் அடுக்கு 2 நிலை வலதுபுறத்தில் வயர்லெஸ் லேன் நிகழ்வுகளின் அடிப்படை கண்ணோட்டத்தைக் கொண்டிருக்கும் WLAN கள் குறிப்பாக வெவ்வேறு மொபைல் சாதனங்களின் பெரிய சுத்திகரிப்பு மற்றும் அந்த சாதனங்களில் வெளிப்படையான LAN மொபைல் பயன்பாடுகளின் காரணமாக இருப்பதைப் பார்க்கிறோம் ஒரு ஓம்னிப்ரெசென்ட் நெட்ஒர்க் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது ஆகவே வயர்லெஸ் லேன் நெட்வொர்க் அல்லது டேட்டா நெட்வொர்க்கில் மொபைல் சாதனங்களைச் சொல்வதற்கு அந்த அலைவரிசை கிடைப்பதைப் பார்த்தால் அது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது 4 ஜி மற்றும் 5 ஜி போன்ற தொழில்நுட்பங்கள் செயல்பட முயற்சிக்கும்போது அந்த காட்சிகளை சரியாக கையாள இது வேறுபட்ட பந்து விளையாட்டாக மாறும் எனவே குறைந்த செலவில் இந்த அலைவரிசையை எளிதில் கிடைப்பது மட்டுமல்லாமல் வயர்லெஸ் லானுடன் உள்கட்டமைப்பைக் கொண்டிருப்பது மேலும் சாத்தியமானது வயர்லெஸில் முழுமையாக இயங்கத் தொடங்கும் ஆய்வகத்தை இந்த நாட்களில் கொண்டிருந்தாலும் தேவையானது கணினிகளை இயக்கும் சக்தி மட்டுமே நெட்ஒர்க் கான்பிகரேஷன் வயர்லெஸ் ஆகும் இந்த ஒட்டுமொத்த கேபிள் உள்கட்டமைப்பு மற்றும் குறிப்பிட்ட கேபிள் மற்றும் சரியான வகைகளின் நிர்வாகத்தை குறைக்க இது உதவுகிறது இது செயல்பாடுகள் மற்றும் விஷயங்களின் வகைக்கு ஒரு உண்மையான தரமாக மாறுகிறது இதேபோல் இன்ட்ராபரேடிவ் வயர்லெஸில் விரும்பினால் இதேபோல் IEEE802 தரங்களும் செயல்பாட்டுக்கு வருகின்றன IEEE802 தரங்களின் வெவ்வேறு தொகுப்பைப் பார்த்தால் அது வயர்லெஸ் மட்டுமல்ல குறிப்பாக 802 11 வயர்லெஸ் லேன் பணிக்குழு என்பதைக் கண்டால் சரி 15 வயர்லெஸ் தனிப்பட்ட அகலமான பான் குழு உள்ளது தரநிலைப்படுத்தல் பார்வையில் நிறைய நடவடிக்கைகள் உள்ளன 802 தரப்படுத்தல் குழுவின் பரிந்துரை தங்கள் ஆவணங்களிலிருந்து குறிப்பிட்டதாகவும் இருக்க வேண்டும் 802 நிலையான பகுதியைப் பார்த்தால் தொடர்ச்சியான வளர்ச்சி சரியாக செயல்படுவதைக் காண்க 80 ஜிகாஹெர்ட்ஸ் ஐஎஸ்எம் பேண்டில் 54 எம் எஸ் வரை இயங்கும் 802 11 வயர்லெஸ் நெட்வொர்க் தாங்கி 11 E சேவையின் தரம் மற்றும் முன்னுரிமை 11 F ஹேண்டொவர் 2 5 ஜிகாஹெர்ட்ஸ் ஐஎஸ்எம் தரவு விகிதங்களில் இயங்கும் வயர்லெஸ் நெட்வொர்க் தாங்குபவர் 54 எம் எஸ் கிராம் வரை வேறுபட்ட தரநிலைகள் உள்ளன இருப்பினும் பிரபலமானவை a b g மற்றும் n நடைமுறை வரிசைப்படுத்தல் மற்றும் விஷயங்களின் வகைகளுக்கு மிகவும் பிரபலமாகின்றன நாம் எதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் தரப்படுத்தலில் இருந்து நிறைய முயற்சிகள் இருப்பதை காண்கிறோம் இது வெளிப்படையாக இந்த வகை வரிசைப்படுத்தலின் கோரிக்கையை அடிப்படையாகக் கொண்டது இப்போது அந்த வயர்லெஸ் லானை பார்த்தால் அந்த வகையான வயர்லெஸ் லேன் வகைகள் ஒன்று அணுகல் புள்ளி மூலம் அனைத்து தகவல்தொடர்புகளையும் அடிப்படையாகக் கொண்ட ஒன்று இது ஒரு அடிப்படை நிலையத்தை அடிப்படையாகக் கொண்டது உங்களுக்கு அணுகல் புள்ளி மற்றும் தொடர்பு உள்ளது உள்கட்டமைப்பு வயர்லெஸ் அடிப்படை நிலையம் கம்பி பின்புற எலும்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு கம்பி முதுகெலும்பு மற்றும் உள்கட்டமைப்பு பின்னர் அடிப்படை நிலையங்கள் இணைப்புகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் பிரிவுகளுக்கும் முதலியவற்றிற்கும் இடையில் உள்ள கம்பி முதுகு எலும்பின் மீது அளவீட்டுக் கட்டுப்பாடு உள்ளது மேலும் மேலாண்மை மிகவும் சிறந்தது தற்காலிக இணைப்புகள் உள்ளன அங்கு மத்திய AP வகை எதுவும் இல்லை ஆனால் தற்காலிகமாக ஒரு இணைப்பு உள்ளது மற்றும் MANET கள் சரியான மொபைல் தற்காலிக நெட்வொர்க்குகள் உள்ளன தற்காலிக நெட்வொர்க் மீண்டும் இயக்கத்தில் உள்ளது மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நெட்வொர்க்குகளின் வெவ்வேறு வகைகள் உள்ளன இது தற்காலிக நெட்வொர்க்கை நெட்வொர்க்காக அறிவித்தபோது வாகனங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் இடமாக இருக்கலாம் இவை நெட்வொர்க்கின் முக்கிய வகைகள் என்று கூறுகிறது இப்போது குறிப்பாக கம்பி முதுகெலும்பாக இருக்கும் அடிப்படை நிலையத்துடன் ஒன்று மற்றொன்று தற்காலிகமானது தேடும் உள்ளமைவுகளின் பரந்த விஷய வகையாக இருக்கலாம் மற்றொரு கண்ணோட்டத்தில் அதைப் பார்த்தால் பிஎஸ்எஸ் அடிப்படை சேவை தொகுப்பின் ஒரு கருத்து உள்ளது அந்த குறிப்பிட்ட அடிப்படை சேவை அமைப்பினுள் நிலையங்கள் இருக்கக்கூடும் அவை ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன எந்தவொரு அணுகல் புள்ளியும் இல்லாமல் தற்காலிக அடிப்படையில் அல்லது அடிப்படை சேவைக்குள் ஒரு அணுகல் புள்ளி உள்ளது மேலும் நீட்டிக்கப்பட்ட ஒரு கருத்து உள்ளது மேலும் நீட்டிக்கப்பட்ட சேவை தொகுப்பின் கருத்து உள்ளது சேவை தொகுப்பு மற்ற பி இது சில அணுகல் புள்ளிகள் மூலம் நிகழ்கிறது எனவே நீட்டிக்கப்பட்ட சேவைத் தொகுப்புகள் எனவே அவை வெவ்வேறு பிஎஸ்எஸ் ஆக இருக்கும் புள்ளிகளை அணுக அடிப்படை சேவை தொகுப்புகள் உள்ளன எனவே வெவ்வேறு நிலையங்கள் இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட நிலையங்கள் வெவ்வேறு வகைகளாக இருக்கலாம் ஒன்று அது வேறு அர்த்தத்தில் அது பிஎஸ்எஸ் க்குள் மட்டுமே நிலையானது மற்றொன்று ஒரு பி இன்னொரு பி ஒரு பிஎஸ்எஸ்ஸிலிருந்து இன்னொரு பிஎஸ்எஸ் வரை இயக்கம் இருக்கக்கூடும் அல்லது அது ஒரு ஈஎஸ்எஸ் வகையாக இருக்கலாம் ஒரு நீட்டிக்கப்பட்ட சேவையிலிருந்து மற்றொரு சேவைக்கு செல்லுங்கள் பொதுவாக என்ன நடக்கும் இந்த AP கள் விநியோகிக்கப்பட்ட முதுகெலும்பில் இணைக்கப்பட்டுள்ளன இது ஒரு விநியோக அமைப்பு இது ஒரு சேவையகம் அல்லது நுழைவாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது வெவ்வேறு பிணைய நிலை சேவைகளிலிருந்து தொடங்கி பல்வேறு வகையான சேவைகளைக் கொண்டிருக்க அனுமதிக்கிறது இது வழக்கமான கட்டமைப்பாகும்மிகவும் நடைமுறைக்குரியது மற்றும் பிஎஸ்எஸ் வெவ்வேறு பிஎஸ்எஸ் உள்ளது என்று கூறுகிறது அவை ஏபிக்கள் ஏபிக்கள் ஒரு முதுகெலும்பாக உள்ளன அங்கு விநியோக அமைப்புகள் என்று கூறி பிற விஷயங்களுக்குச் செல்கிறோம் நீட்டிக்கப்பட்ட சேவைத் தொகுப்பாகும் மேலும் பி எஸ் க்குள் இரண்டு பி எஸ் க்குள் ஒரு ஈ எஸ் கீழ் அல்லது ஈ எஸ் முழுவதும் ஒரு ஈ எஸ் வழியாக இன்னொருவருக்கு இயக்கம் இருக்கக்கூடும் இவை அனைத்தும் சாத்தியமாகும் இருப்பினும் வலதுபுறம் நகரும் போது தகவல் தொடர்பு தொடர்ச்சியானது என்று 802 11 உத்தரவாதம் அளிக்காது ஒட்டுமொத்த இயக்கத்தின் போது தகவல் தொடர்பு முழுமையாக செயல்படும் என்று நெறிமுறை உத்தரவாதம் அளிக்காது முழு அடுக்கின் பிஸிக்கல் மற்றும் டேட்டா லிங்க் லேயர்கட்டமைப்பைப் பார்த்தால் இது கீழேயுள்ள வரிசையில் பல பிஸிக்கல் லேயர் தரநிலைகள் உள்ளன அங்கே விநியோகிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு செயல்பாடு அல்லது டி எஃப் உள்ளது அதற்கு மேல் புள்ளி ஒருங்கிணைப்பு செயல்பாடு பி சி துணை அடுக்கு 802 1 உள்ளன அதற்கு மேல் சர்ச்சை இல்லாத சேவை சர்ச்சை சேவைகள் மற்றும் அதற்கு மேல் சிக்கல்கள் உள்ளன வயர்லெஸ் அல்லது டபிள்யுஎல்ஏஎன் அல்லது இன்னும் குறிப்பாக 802 11 தரநிலைக்கு இந்த வகையான கட்டமைப்பை கொண்டுள்ளோம் இதற்கு மேலே நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் போன்றவை உள்ளன தரநிலைகள் அல்லது ஐபி மற்றும் பிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதே குறைந்த பாணியில் செயல்படுவதால் கீழ் கோடுகள் கருதப்படுகின்றன வெவ்வேறு வயர்லெஸ் பிஸிக்கல் லேயர் கருத்தில் சிறிது சிறிதாகப் பார்த்தால் பிஸிக்கல் லேயர் OSI க்கு உறுதிப்படுத்துகிறது 11 அகச்சிவப்பு எஃப் எஸ் எஸ் டி எஸ் 802 11 A OFDM மற்றும் 802 11 B எச் ஆர் டி எஸ் மற்றும் 802 11 கிராம் ஓ எம் 802 11 அகச்சிவப்பு 2 திறன்கள் 1 எம் எஸ் அல்லது 2 எம் எஸ் பொதுவாக 10 முதல் 20 மீட்டர் வரை இருக்கும் மேலும் சுவரில் வலதுபுறமாக ஊடுருவ முடியாது அதனால்தான் அகச்சிவப்பு வழக்கமான சுவரில் ஊடுருவ முடியாது மற்றும் வெளியில் வேலை செய்யாது ஆனால் இது குறைந்த அளவிலான விஷயத்துடன் சரியாக தொடர்பு கொள்ள முடியும் 11 எஃப் எஸ் அதிர்வெண் துள்ளல் பரவல் ஸ்பெக்ட்ரம் ஆனால் பிஸிக்கல் லேயர் கருத்தில் ஆழமாகச் செல்லாமல் போகலாம் இவை அதிக தகவல் தொடர்பு சார்ந்த நிகழ்வுகள் எனவே பல பாதை உள்ளது 89 79 ஒன்றுடன் ஒன்று அல்லாத சேனல்கள் மற்றும் பல முன்னும் பின்னும் இவை வேறுபட்ட பண்புகள் எனவே 802 11 டி எஸ் நேரடி வரிசை பரவல் ஸ்பெக்ட்ரம் போலி சீரற்ற வரிசையைப் பயன்படுத்தி முழு ஸ்பெக்ட்ரமிலும் சிக்னலை பரப்புங்கள் மற்றும் அலைவரிசை 1 அல்லது 2 எம் 11 ஒரு OFDM அர்தகோனால் பிரெக்வணசி டிவிசன் மல்டிப்ளெக்ஸிங் சில ஐரோப்பிய ஹைப்பர் லேன் 2 உடன் வசதியானது 254 Mbps க்கு பரந்த 5 5 ஜிகாஹெர்ட்ஸுடன் செல்ல முடியும் மேலும் இவை விஷயத்தில் வேறுபட்ட கருத்தாகும் 2 4 ஜிகாஹெர்ட்ஸுக்கு 11 A மற்றும் 11 B இடையே 11 எம் எஸ் வரை மற்றும் வினாடிக்கு 11 மில்லியன் சில்லுகளுடன் பொருந்தாத தன்மை இருந்தாலும் 802 11 B மாறுபாடு உள்ளது இந்த நெறிமுறைகளின் அலைவரிசை நுண்ணலை அடுப்பு முதலியன போன்ற பல வீட்டு உபகரணங்களின் குறுக்கீட்டோடு புதுப்பிக்கப்படுகிறது எனவே 11 B ரேஞ்சர்கள் 11 ஐ விட மிக அதிகமாக இருப்பதால் அது அதிக வரம்பில் தொடர்பு கொள்ள முடியும் பின்னர் 802 11 g அர்தகோனால் பிரெக்வணசி டிவிசன் மல்டிப்ளெக்ஸிங் உள்ளது இது 802 11 B உடன் பின்தங்கிய இணக்கமானது அதனால்தான் பல சாதனங்களில் 802 11 B ஸ்லாஷ்g 54 எம் எஸ் வரை 2 4 ஜிகாஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை அதிக வரம்பிற்குப் பயன்படுத்துகிறது இது இந்த இயற்பியல் கருத்தில் உள்ள தொகை இது முதன்மையாக தொழில்நுட்பங்கள் என்ன அல்லது பிஸிக்கல் லேயர் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன என்பது பற்றிய ஒரு யோசனையைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த 802 11 மேக் லேயர் மேக் சப் லேயர் நெறிமுறைக்கு மீண்டும் வந்தால் இந்த அளவைக் கொண்ட சேனலைக் கொண்டிருப்பதில் சிக்கல் இல்லை இது 8 3 கம்பி நெட்வொர்க்கில் இல்லை சில விஷயங்களைப் பார்ப்போம் இங்கு வரும் இரண்டு முக்கிய பிரச்சினைகள் மறைக்கப்பட்ட முனையப் பிரச்சினை மற்றும் வெளிப்படும் முனையப் பிரச்சினை இதுபோன்ற சேனல் இல்லாத நெட்வொர்க்கில் இந்த இன் சேனல் சிக்கல் வராது என்பதைக் காண்போம் இந்த இரண்டு சிக்கல்களைச் சமாளிக்க 802 11 இரண்டு செயல்பாடுகளை ஆதரிக்கிறது ஒன்று DCF அல்லது விநியோகிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த செயல்பாடு மற்றும் PCF புள்ளி ஒருங்கிணைப்பு செயல்பாடு 11 வலதுபுறம் ஆதரிக்கப்படும் இரண்டு விஷயங்கள் இவை எஃப்செயல்படுத்துவது விருப்பமானது ஆனால் டி எஃப் அதன் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு டி எஃப் ஐ ஆதரிக்கிறது மற்றொரு பி எஃப் கையாள மிகவும் சிக்கலானது இந்த மறைக்கப்பட்ட நிலையம் மற்றும் வெளிப்படுத்தப்பட்ட நிலைய சிக்கல் என்ன பல இலக்கியங்கள் மற்றும் இணைய வளங்களில் வழங்குவோம் இது எண்ணிக்கை A இல் மறைக்கப்பட்ட நிலைய சிக்கல் மற்றும் எண்ணிக்கை B என்பது வெளிப்படும் நிலையம் ஒரு B க்கு அனுப்ப விரும்புகிறார் ஆனால் B சரியாக பிஸியாக இருப்பதை கேட்க முடியாது இது ஒரு மறைக்கப்பட்ட நிலைய சிக்கலாகும் C ரேடியோவின் வரம்பு A வரை இல்லை ஆனால் இங்கே B C க்கு அனுப்ப விரும்புகிறது ஆனால் தவறாக பரிமாற்றம் சரியாக தோல்வியடையும் இது A இன் வரம்பில் இருப்பதால் அது நிலைய சிக்கலை அம்பலப்படுத்துகிறது எனவே மறைக்கப்பட்ட நிலைய சிக்கல்களில் வயர்லெஸ் நிலையங்கள் பரிமாற்ற வரம்பைக் கொண்டுள்ளன ஆனால் எல்லா நிலையங்களும் C போன்ற வானொலி வரம்பிற்குள் இல்லை இது B இன் பரிமாற்ற வரம்பில் C இல் உள்ளது ஆனால் A இல்லை எளிய சிஎஸ்எம்ஏ வேலை செய்யாது கேரியர் சென்சிங் வேலை செய்யாது C B க்கு பரவுகிறது மன்னிக்கவும் ஒரு சேனலை அது இங்கே பரப்பாது என்று உணர்கிறது மற்றும் A க்கு B க்கு பரவுவதைத் தொடங்கலாம் என்று தவறாக முடிக்கிறது ஒரு சேனலை உணர்கிறது மற்றும் B உடனான தகவல் தொடர்பு இலவசம் என்பதைக் காண்கிறது ஏனெனில் அது C வரம்பிற்குள் இல்லை அது B க்கு பரவத் தொடங்கக்கூடும் ஆகவே இது A படத்தில் காட்டப்பட்டுள்ள மறைக்கப்பட்ட முனைய சிக்கலுடன் உள்ள சவால் B சேனலைக் கேட்க C க்கு அனுப்ப விரும்புகிறது B இங்கே ஒரு பரிமாற்ற B ஆனது C க்கு அனுப்ப முடியாது என்று பொய்யாக கருதுகிறது இந்த விஷயத்தில் B ஆனது C க்கு அனுப்ப விரும்புகிறது மேலும் சேனலிலிருந்து அது எதைப் பார்க்கிறது என்பது இங்கே ஒரு பரிமாற்றம் என்று கருதுகிறது அது விஷயத்தின் வானொலி வரம்பில் இருப்பதால் அது C க்கு அனுப்ப முடியாது என்பதால் இது ஒரு வெளிப்படும் நிலைய சிக்கல் இது இரண்டு அணுகுமுறைகள் அல்லது இரண்டு செயல்பாடுகளாக இருந்ததால் வயர்லெஸ் காட்சியில் கையாள முயற்சிக்கப்படுகிறது ஒரு விநியோகிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு செயல்பாடு அல்லது டி எஃப் இருப்பதைப் போல சி ஏ CSMACA CSMA மோதல் தவிர்ப்பு பிஸிக்கல் மற்றும் தொழில் உணர்திறன் இரண்டையும் பயன்படுத்துகிறது விர்ச்சுவல் கேரியர் உணரும்போது அது எவ்வாறு செய்யப்பட்டது என்பதை பார்ப்போம் இரண்டு முறைகள் ஆதரிக்கப்படுகின்றன ஒன்று விர்ச்சுவல் கேரியர் உணர்திறன் மற்றும் ஒரு தொடர்ச்சியான கேரியர் பிஸிக்கல் கேரியர் உணர்திறன் ஆகியவற்றுடன் மோதல் தவிர்ப்புடன் பல அணுகலை சொல்ல வேண்டும் அது என்ன செய்கிறது என்பதைப் பார்ப்போம் வயர்லெஸிற்கான MACA இல் தவிர்க்கப்பட்ட பல அணுகல் மோதல் மறைக்கப்பட்ட வெளிப்படும் நிலைய சிக்கலை அல்லது இந்த இரண்டு சவால்களையும் இரண்டு வகையான வழிமுறைகளால் தீர்க்க வேண்டும் ஒருவர் அனுப்பத் தயாராக இருப்பதைப் போலவும் அனுப்ப தெளிவாக இருப்பதைப் போலவும் எனவே விஷயங்களை அனுப்புவதற்கு முன்பு அது ஒரு ஆர் எஸ் சிக்னலைக் கூறுகிறது மற்றும் ஒரு சிடிஎஸ் விஷயத்திற்காக காத்திருக்கிறது எனவே ஆர் எஸ்RTS சிடிஎஸ் வரம்பில் வேறு யார் அல்லது பிஸியாக இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்க உதவுகிறது இதனால் மோதலைத் தவிர்க்கலாம் இப்போது கண்டறிதல் மோதல் இங்கே தவறாக சாத்தியமில்லை என்று பார்ப்போம் இந்த சேனல்களில் முதன்மையானது மிகவும் சத்தமாக இருப்பதால் இந்த வகையான உணர்தலைக் கையாள முக்கிய ஆதாரங்களும் அலைவரிசையும் இருக்க வேண்டும் ஏனென்றால் உணருகிறீர்கள் அதே நேரத்தில் கடத்த முயற்சிக்கிறீர்கள் ஆனால் இன்னும் மோதல் ஆம் நிகழ்கிறதா இந்த மோதல் இருந்தபோதிலும் கூட மோதல் ஏற்படக்கூடும் என்பதைக் காணலாம் ஆயினும்கூட அந்த சி எஸ் அல்லது ஆர் எஸ் சேனலைப் பெறாததன் அடிப்படையில் மீண்டும் பரிமாற்றத்திற்கு செல்லும் WLAN க்கான MACA ஐப் பார்த்தால் ஒரே நேரத்தில் ஒப்புதல் மற்றும் CSMA இல்லை RTS சேர்க்கப்படவில்லை இது B க்கு சொல்ல ஒரு கோரிக்கையை அனுப்புகிறது மேலும் A இன் வரம்பில் B ஒரு CTS ஐ அனுப்புகிறது மற்றும் CTS பதில்களை அனுப்புகிறது மற்றும் பரிமாற்றத்திற்கு தெளிவாக உள்ளது அது உண்மையில் இல்லை இந்த மறைக்கப்பட்ட சேனலை மறைக்கப்பட்ட சேனலையும் வெளிப்படுத்தப்பட்ட சேனல் சிக்கல்களையும் கையாள முடியும் எனவே C வரம்பில் சிஎஸ்எம்ஏசிஏ CSMACA உடன் ஒரு விர்ச்சுவல் உணர்திறன் உள்ளது இது A வரம்பில் ஆர் எஸ் உரிமையைப் பெறுகிறது Refer Slide Time 2004 A வரம்பில் உள்ள C ஆனது RTS ஐப் பெறுகிறது மற்றும் RTS இல் உள்ள தகவல்களின் அடிப்படையில் ஒரு விர்ச்சுவல் சேனலை பிஸியான NAV உரிமையை உருவாக்குகிறது எனவே என்ஏவி என்றால் என்ன நெட்வொர்க் ஒதுக்கீடு திசையன் செயலற்ற தன்மைக்கான ஊடகத்தை உணரும் முன் மற்ற அனைத்து காத்திருப்பு நிலையங்களும் நிர்ணயித்த காலம் ஆகவே இது B க்கு ஒரு RTS ஐ அனுப்பினால் இது கேட்கும் மற்ற நிலையங்கள்தான் காத்திருக்கும் அங்கே NAV ஐ அமைக்கும் மேலும் இது RTS இல் அவர்களின் தகவல்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது தரவை அனுப்ப வேண்டியிருக்கலாம் இந்த நேரத்தில் இதைக் கேட்கும் மற்ற நிலையங்கள் அதற்காகவும் அந்த காலத்திற்காகவும் சேனலை சும்மா இருக்கிறதா என்று தேடுவதற்கு முன்பு காத்திருக்கும் எனவே B வரம்பில் உள்ள D சிடிஎஸ்ஸைப் பெறுகிறது மற்றும் குறுகிய என்ஏவி உரிமையை உருவாக்குகிறது எனவே D வரம்பில் B வரம்பில் சி எஸ்ஸைப் பெற்று குறுகிய என் விர்ச்சுவல் என்பது மூல நிலையங்கள் RTS மற்றும் CTS இன் தரவு சட்டகத்தில் கால புலத்தை அனுப்புகிறது அதனால்தான் அதன் ஈரமான நேரத்தை உருவாக்குவதைப் படிப்பதன் மூலம் அந்த ஈரமான நேரத்திற்குப் பிறகு சிலருக்குப் பிறகு தங்கள் சொந்த NAV களை அமைப்பதன் மூலம் இது ஒரு உணர்வு சரியானதை உணர்ந்ததிலிருந்து இது ஒருவித விர்ச்சுவல் அறிவியல் சேனலை உருவாக்குகிறது இந்த தகவலை அடிப்படையாகக் கொண்ட சேனலை ஆர் எஸ் மற்றும் சி நிலையம் பின்னர் NAV ஐ அதற்கேற்ப சரிசெய்யவும் அதற்கேற்ப பிணைய ஒதுக்கீடு திசையன் மற்றும் சரியான விஷயங்களுக்காக காத்திருங்கள் ஒரு சேனல் A க்கு B ஐ அனுப்ப விரும்பினால் அது ஒரு RTS ஐ அனுப்புகிறது இந்த RTS ஐ மற்ற சேனல்கள் RTS இல் தகவல்களும் உள்ளன தரவை அனுப்ப எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது மற்ற சேனல்கள் அவற்றின் பிணைய ஒதுக்கீடு திசையனை அந்தக் காலத்திற்கு அமைக்கின்றன அதன் பிறகு சேனல் செயலற்றதா இல்லையா என்பதைப் பார்க்கும் இன்னொன்று தொடர்ச்சியான பேரசிஸ்டெண்ட் பிஸிக்கல் கேரியர் சென்சிங் உள்ளது சேனல் சரியாக அனுப்ப விரும்பும் போது நிலையம் அதை உணர்கிறது செயலற்ற நிலையம் கடத்தினால் சேனலை அனுப்ப விரும்பும் போது நிலையத்தை மாற்றவும் நிலையம் கடத்தும் போது சேனல்களை அனுப்புவதில்லை சேனல் பிஸியாக இருந்தால் நிலையம் செயலற்றதாக இருக்கும் வரை இயல்பாக இயங்குகிறது பின்னர் வலதுபுறமாக கடத்துகிறது மோதும்போது பைனரி அதிவேக பின்னிணைப்பைப் பயன்படுத்தி சீரற்ற நேரம் காத்திருக்கவும் ஒரு தொடர்ச்சியான பேரசிஸ்டெண்ட் பிஸிக்கல் கேரியர் உள்ளது முன்பு அது உடல் ரீதியாக உணரவில்லை ஆனால் ஆர் எஸ்ஸில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் அது எந்த நேரத்திற்குப் பிறகு மீண்டும் விஷயத்தின் செயலற்ற தன்மையை சரிபார்க்கும் என்று அமைக்கிறது ஆனால் ஒரு தொடர்ச்சியான பிஸிக்கல் கேரியர் சென்சிங் அந்த நிலையம் என்ன செய்கிறது என்பது சில தரவை சரியாக அனுப்ப விரும்பும் போது சேனலை உணர்கிறது அது செயலற்றதாக இருந்தால் அது நிலையம் கடத்துகிறது அது நிலையத்தைக் கண்டறிந்தால் அந்த வரம்பிற்குள் யாரும் இல்லை என்று சேனல் சும்மா இருப்பதைக் காணலாம் ஏனெனில் மறுமதிப்பீடு கம்பி சேனல் இல்லை பின்னர் நிலையம் கடத்தும்போது சேனலை உணராது கடத்தும் போது சேனலை உணர முடியாது சேனல் பிஸியாக இருந்தால் அந்த நிலையம் செயலற்றதாக இருக்கும் பின்னர் கடத்துகிறது எனவே மோதல் மீது பைனரி அதிவேக பாக்ஆஃ காலத்தைப் பயன்படுத்தி சீரற்ற நேரத்திற்கு காத்திருங்கள் இது ஒரு தொடர்ச்சியான உணர்வின் அடிப்பகுதி இப்போது பி எஃப் ஒரு அடிப்படை நிலையத்தைப் பயன்படுத்தி மற்றவர்களின் நிலையத்தை வாக்களிக்க அனுப்பும் பிரேம்கள் இருக்கிறதா என்று பார்க்கவும் இந்த விஷயத்தில் பி எஃப் இல் மற்ற நிலையங்களை வாக்களிக்க ஒரு அடிப்படை நிலையம் தேவைப்படுகிறது இது ஒரு வாக்குச் சாவடி செயல்படுவதைக் காண அவர்கள் அனுப்புவதற்கு பிரேம்கள் இருந்தால் சொல்வது ஒன்றுக்கு மோதல்கள் ஏற்படாது அடிப்படை நிலையம் அவ்வப்போது பெக்கான் சட்டத்தை அனுப்புகிறது பேஸ் ஸ்டேஷன் மற்ற நிலையங்களை தூங்கச் சொல்லலாம் பேட்டரிகளைச் சேமிக்கலாம் மற்றும் அடிப்படை நிலையம் தூக்க நிலையத்திற்கான சட்டகத்தை சரியாக வைத்திருக்கிறது எனவே இது மிகவும் ஒருங்கிணைந்த அல்லது புள்ளி ஒருங்கிணைந்ததாகும் ஏனெனில் அவை அடிப்படை நிலையம் வாக்குப்பதிவு மற்றும் அவை அனுப்ப பிரேம்களாக இருந்தால் அதைப் பார்ப்பது மோதல் எதுவும் ஏற்படாது பேஸ் ஸ்டேஷன் அனுப்புகிறது அவ்வப்போது சட்டமாகிறது பேட்டரிகளை சேமிக்க பேஸ் ஸ்டேஷன் மற்ற ஸ்டேஷனை தூங்கச் சொல்லலாம் மற்ற மற்றும் அடிப்படை நிலையம் சட்டகத்தை வைத்திருக்கிறது இது சற்று சிக்கலானது மற்றும் செய்யாத விஷயங்களுக்கு இது விருப்பமல்ல ஆனால் ஆர் எஸ் சி எஸ் வகையான விஷயங்களுடன் அனைத்து தகவல்தொடர்புகளுக்கும் டி எஃப் கட்டாயமாக கருதப்படுகிறது எஃப் பி எஃப் சகவாழ்வு விநியோகிக்கப்படுகிறது மற்றும் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு இடை சட்ட இடைவெளியைப் பயன்படுத்தி இணைந்து வாழலாம் மூன்று வகையான விஷயங்கள் ஒன்று குறுகியதாக இருப்பதால் ஆர் எஸ் தரவு ஒப்புதல் அடுத்த சட்டகம் போன்ற உரையாடலின் பாக்கெட்டுகளுக்கு இடையில் காத்திருக்கும் நேரம் ஐ இது குறுகிய ஐ எஸ் சில குறுகிய இடைநிலை இடைவெளி மற்றும் PIFS PCF IFS எந்த SIFS பதிலும் இல்லாதபோது அடிப்படை நிலையம் ஒரு கலங்கரை விளக்கத்தை அல்லது வாக்கெடுப்பை வெளியிட முடியாது அதற்கு இது பி எஃப் இன்டர் பிரேம் இடைவெளி தேவைப்படுகிறது எந்தவொரு நிலையமும் சேனலை சரியாகப் பெற முயற்சிக்காத போது டிஐஎஃப்எஸ் டிசிஎஃப் ஐஎஃப்எஸ் உள்ளது இது டி எஸ் என விநியோகிக்கப்படுகிறது மேலும் மோசமான மற்றும் அறியப்படாத பிரேம்களை சரியாகப் புகாரளிக்க நீட்டிக்கப்பட்ட ஐ எஸ் அல்லது ஈ எஸ் மிகக் குறைந்த முன்னுரிமை இடைவெளி உள்ளது எனவே இது ஒரு நீட்டிக்கப்பட்ட IFS அல்லது EIFS ஆகும் இது மிகக் குறைந்த முன்னுரிமையைக் கொண்டுள்ளது மற்றும் இது முதன்மையாக மோசமான அறியப்படாத பிரேம்களைப் புகாரளிப்பதாகும் எனவே இவை வேறுபட்ட இன்டெர் பிரேம் இடைவெளிகளாகும் அவை தரப்படுத்தப்பட்டவை அவை இந்த தகவல்தொடர்புக்குப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே CSMA CA க்கு வருகிறோம் WLAN சிஎஸ்எம்ஏ சிடியை செயல்படுத்த முடியும் என்று விவாதித்தபடி டபிள்யுஎல்ஏஎன் விஷயத்தில் நிறைய சிக்கல்கள் உள்ளன மோதல் கண்டறிதலுக்கு தரவை அனுப்பவும் சமிக்ஞை பெறவும் அதே நேரத்தில் தேவையான வள வாக்கெடுப்பு நிலையங்கள் மற்றும் அதிக அலைவரிசை தேவைப்படுகிறது இது பல வகை மொபைல் சாதனங்களுக்கு கடினம் அவை தொடர்புகொள்கின்றன அவை பயன்பாடு மற்றும் பிற வளங்களின் அடிப்படையில் வள வாக்கெடுப்பு அல்ல மேலும் மறைக்கப்பட்ட பிரச்சினைகள் உள்ளன மற்றும் நிலைய சிக்கல்களை அம்பலப்படுத்துகின்றன மறைக்கப்பட்ட மற்றும் நிலைய பிரச்சினைகள் இருந்தால் அவை விஷயங்கள் மேலும் பல சந்தர்ப்பங்களில் இந்த சேனல்கள் சத்தமாக இருக்கின்றன சில நேரங்களில் தொடர்பு கொள்ளும் சாதனங்கள் வெகு தொலைவில் உள்ளன இது மங்கலான சிக்கலை உருவாக்குகிறது சமிக்ஞை மங்கிவிடும் அல்லது சமிக்ஞை வலிமை குறைகிறது இது இந்த சிஎஸ்எம்ஏ சிடியை மிகவும் கடினமான உரிமையை செயல்படுத்த வைக்கிறது எனவே விவாதித்தபடி டிஐஎஃப்எஸ் உள்ளது விநியோகிக்கப்பட்ட இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் ஆர் எஸ் அனுப்ப கோரிக்கை ஒரு கட்டுப்பாட்டு சட்டகம் SIF குறுகிய பிரேம்ஸ்பேஸ் CTS அனுப்ப தெளிவானது இந்த விஷயத்துடன் விஷயங்களைப் பார்த்தால் தொடக்கத்தில் இது ஒரு அனுப்புதலாகும் இது 0 க்கு பின்னால் அமைக்கப்படுகிறது இது இலவசமாக இல்லாவிட்டால் சேனலை அனுப்புகிறது சில விடாமுயற்சி மூலோபாயம் பயன்படுத்தப்படுகிறது டிஐஎஃப்எஸ் அல்லது விநியோகிக்கப்பட்ட இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸுக்காக காத்திருங்கள் இது ஒரு காலத்திற்கு காத்திருக்கிறது பின்னர் அது ஆர் எஸ் அல்லது அதன் இலக்கு நிலையத்திற்கு அனுப்புமாறு கோருகிறது அதன்பிறகு அது ஒரு டைமரை அனுப்புகிறது இதனால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் சி எஸ் முன்பதிவு செய்யப்பட வேண்டும் அது சமிக்ஞைகளை அனுப்ப தெளிவாக உள்ளது அது இலக்கிலிருந்து பெற வேண்டும் ஆம் எனப் பெறப்பட்டால் மீண்டும் ஒரு குறுகிய காலத்திற்கு அல்லது SIFS க்கு காத்திருந்து சட்டகத்தை அனுப்பவும் மீண்டும் ஒரு டைமரை அமைக்கவும் நீண்ட காலமாக இந்த ஒப்புதல் பெறப்படவில்லை அது வெற்றிகரமாக இருந்தால் பெறப்பட்ட ஒப்புதல் வெற்றி சேனலை உணருங்கள் ஒரு நிலையான சேனலுக்கு ஒரு நிலையான மூலோபாயத்தை பயன்படுத்த காத்திருக்கவும் இது சேனல் பிஸியாக இருந்தால் சிறிது நேரம் காத்திருங்கள் விநியோகிக்கப்பட்ட அல்லது டிஐஎஃப்எஸ் காத்திருங்கள் ஆர் எஸ் அனுப்புகிறது சி எஸ் க்கு காத்திருங்கள் காலத்திற்குள் அது பெறப்பட்டால் மீண்டும் ஒரு சிறிய காலகட்டத்திற்கு காத்திருங்கள் அனுப்பியவரிடம் இருக்கும் சட்டகத்தை சி எஸ் க்கு அனுப்பவும் பின்னர் அது சட்டத்தை மன்னிக்கவும் ஒப்புதல் கிடைத்தால் சட்டத்தை ஒரு டைமரை அமைக்கிறது மறுபுறம் பார்த்தால் சி எஸ் இல்லை என்றால் அது விஷயங்களைச் சார்ந்தது அல்ல அது பாக்ஆஃப் கால அவகாசத்தை அதிகரிக்கலாம் பின் நேரத்திற்கு காத்திருந்து விஷயங்களுக்கு செல்லலாம் ஒப்புதலும் அப்படியே இருந்தால் குறிப்பிட்ட காலத்திற்குள் சி எஸ் பெறப்படாவிட்டால் அல்லது ஒப்புதல் பெறப்படாவிட்டால் தொழில்முனைவோர் பின்வாங்குவதற்கான நேரத்திற்குச் செல்கிறார் எனவே இது இயங்குகிறது மற்ற கண்ணோட்டத்தைப் பார்க்க ஒரு DIFS க்காகக் காத்திருக்கும் மூலமானது ஒரு SIFS அனுப்பும் வரை காத்திருக்கும் RTS ஐ அனுப்புகிறது மற்றும் இலக்கு ஒரு CTS ஐ அனுப்புகிறது இது மீண்டும் ஒரு SIFS தரவை அல்லது தகவலை இலக்குக்கு அனுப்புகிறது இது மீண்டும் ஒரு SIFS க்காக காத்திருந்து ஒப்புதலை அனுப்புகிறது இது முழு செயல்முறையாகும் அந்த கட்டத்தில் ஒரு என்ஏவி உள்ளது அல்லது அது நெட்ஒர்க் அலோகேஷன் வெக்டர் ஆகும் இது உணர்திறன் மண்டலத்திற்குள் உள்ள மற்ற அனைத்து நிலையங்களால் அமைக்கப்படுகிறது அவர்கள் காத்திருப்பதைப் போலவே இந்த ஆர் எஸ்ஸுக்கு தரவை அனுப்ப எவ்வளவு நேரம் தேவை என்று அந்த விஷயம் இருக்கிறது இந்த சேனல் செயலற்றதா இல்லையா என்பதைச் சோதிக்கும் முன் மற்ற விஷயங்களுக்காக காத்திருக்க வேண்டும் எனவே இந்த வழியில் மறைக்கப்பட்ட நிலைய வெளிப்பாடு நிலைய சிக்கலை கையாளுகிறது இப்போது இன்னும் மோதல் நடக்கவில்லையா அல்லது விஷயங்களின் வகையாக இருந்தாலும் அது இன்னும் சரியாக நடக்கக்கூடும் இது முற்றிலும் மொபைல் இது வயர்லெஸ் சூழல் மொபைல் சாதனங்கள் போன்றவை உள்ளன நாய்சி சேனல் உள்ளன இவை சேனலாக இருக்கின்றன இருப்பினும் அது நடக்கலாம் ஒரு விஷயம் இருந்தால் விஷயங்கள் RTS ஒப்புதல் இழக்கப்படும் CTS ஒப்புதல் போன்றவை இழக்கப்படும் அல்லது சிதைக்கப்படும் அது எட்டப்படாத காலத்திற்குள் அது எல்லாவற்றையும் பின்வாங்கச் செய்கிறது இந்த வயர்லெஸ் லேன் அல்லது டபிள்யுஎல்ஏஎன் நிகழ்வுகள் அடுக்கு 2 அல்லது டேட்டா லிங்க் லேயர் உள்கட்டமைப்பில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பற்றிய ஒரு குறுகிய விவாதத்தை இதன் மூலம் முடிப்போம் வயர்லெஸ் லேன் என்பது ஒரு தனி தலைப்பு அல்லது பொருள் என்று குறிப்பிடுகையில் வயர்லெஸ் லானின் அனைத்து அம்சங்களையும் கையாள இரண்டு படிப்புகள் தேவைப்படலாம் எனவே 802 11 தரநிலையைப் பின்பற்றும் அடிப்படைக் கருத்தாய்வு என்ன என்பது தரவு இணைப்பு அடுக்கு தொடர்பாக வயர்லெஸ் லானின் அடிப்படை கண்ணோட்டமாகும் எனவே இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கிங் தலைப்பில் விவாதத்தை அடுத்தடுத்த சொற்பொழிவில் தொடருவோம் இன்று முடிவுக்கு வருவோம்